கடந்த இரண்டு விரிவுரைகளை நாம் நினைவுகூர்ந்தால் ரிலேக்கள் டி சி மோட்டார்கள் போன்ற சாதனங்களை மைக்ரோகண்ட்ரோலருடன் எவ்வாறு இணைப்பது என்பதை பார்த்தோம் நாம் ஒருவித கட்டுப்பாட்டை செய்யலாம் மேலும் மதிப்புகள் மற்றும் பலவற்றை நாம் உணர முடியும் இந்த விரிவுரையில் இப்போது நாம் காண்பிக்கும் சோதனையில் ஒரு சாதனம் அல்லது ஒரு சென்சார் மட்டுமல்ல ஒரே நேரத்தில் பல சாதனங்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு மைக்ரோகண்ட்ரோலர் சக்தி வாய்ந்தது இங்கே நாம் அடிப்படையில் பல சாதனங்கள் பல சென்சார்கள் மற்றும் பல வெளியீட்டு சாதனங்களை எப்படி இணைப்பது என்று பார்ப்போம் முதலில் சோதனையைப் பற்றி பேசலாம் இந்த சோதனையில் நாம் பல சென்சார்கள் மற்றும் பல வெளியீட்டு சாதனங்களை ஒன்றிணைப்போம் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய உள்ளீட்டு சாதனங்கள் சுற்றுப்புற ஒளியை உணர எல் டி ஆர் மற்றும் எல் எம் 35 என்ற வெப்பநிலை சென்சார் சூழலின் வெப்பநிலையை உணர்கிறது இப்போது நாம் இணைக்கவிருக்கும் வெளியீட்டு சாதனங்கள் ஒரு ரிலே சர்கியூட் ஆகும் அது முந்தைய விரிவுரையில் நாம் கண்டது போல் அது ஒரு எல்இடி விளக்கை எரிய செய்யும் மற்றும் ஸ்பீக்கரை இயங்க செய்யும் இப்போது நான் உங்களுக்குக் காட்ட முயற்சிக்கும் ஒரு சூழல் ஆனது நான் முன்பே காட்டிய சுற்றுப்புற ஒளியைப் பொறுத்து ரிலே வழியாக ஒரு விளக்கை அணைத்தது தான் இரண்டாவதாக ஃபயர் அலாரம் சிஸ்டம் போன்ற ஒன்று இங்கு வெப்பநிலையை உணரும் ஒரு அமைப்பு இருக்கும் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட முன்னமைக்கப்பட்ட திரேஷால்டை கடக்கும் போதெல்லாம் ஒரு அலாரம் ஒலிக்கும் மேலும் அந்த அலாரத்திற்காக நாம் ஒரு ஸ்பீக்கர் சர்க்யூட்டை இணைத்துளோம் குறிப்பாக இந்த சோதனையில் நாம் ஒரு ரிலே ஸ்பீக்கர் எல் டி ஆர் மற்றும் எல் எம் 35 ஆகியவற்றை இணைப்போம் ரிலே டிஜிட்டல் போர்ட் லைன் டி3 ஆல் இயக்கப்படும் இந்த ஸ்பீக்கர் போர்ட் லைன் டி5வில் இணைக்கப்படும் எல் டி ஆர் சர்கியூட் வெளியீடு அனலாக் உள்ளீடு எ1 உடன் இணைக்கப்படும் மற்றும் எல் எம் 35 சென்சார் அனலாக் உள்ளீடு எ0 உடன் இணைக்கப்படும் இப்போது சுற்றுப்புற ஒளி உள்ளீடு மதிப்பானது ஒரு த்ரெசோல்ட்க்கு கீழே குறைந்தால் விளக்கை இயக்கும் மேலும் வெப்பநிலை ஒரு திரேஷால்டை கடக்கும் போதெல்லாம் அலாரம் ஒலிக்கும் நாம் இணைப்பு வரைபடத்தைப் பார்ப்போம் முதலில் இது எஸ் டி எம் போர்டு இது நாம் முன்பு பார்த்தது போலவே இருக்கும் ரிலே சர்க்யூட் ஆகும் ஒருபுறம் எல் டி ஆர் சர்க்யூட் உள்ளது அது சுற்றுப்புற ஒளியை உணரும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிவைடெர் உள்ளது இதன் வெளியீடு அனலாக் போர்ட் லைன் எ1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மறுபுறம் எல் எம் 35 வெப்பநிலை சென்சார் உள்ளது அது அனலாக் உள்ளீட்டு லைன் எ0 இல் வெளியீட்டை உருவாக்கும் மற்றும் அலாரத்துக்கு டி5 உடன் இணைக்கப்பட்ட ஒரு ஸ்பீக்கர் உள்ளது இது பி டபிள்யு எம் கட்டுப்பாட்டு வெளியீட்டு போர்ட் ஆகும் வெப்பநிலை ஒரு திரேஷால்டை கடக்கும் போதெல்லாம் ஸ்பீக்கர் ஒலிக்கப்படும் மேலும் ஒளி ஒரு நிலைக்கு கீழே குறையும் போதெல்லாம் ரிலே செயல்படுத்தப்படும் நாம் முதலில் ப்ரோக்ராம் லாஜிக்கை பார்ப்போம் பின்னர் உங்களுக்கு கோடை காண்பிக்கிறேன் இங்கே காட்டப்பட்டுள்ளவை மீண்டும் மீண்டும் லூப்பில் இயங்கும் முதலில் நாம் அனலாக் உள்ளீட்டு லைனான எ0 வின் மதிப்பை சரிபார்க்க வேண்டும் இங்கு நாம் உணர முயற்சிக்கும் ஒளியின் அளவு ஆனது திரேஷால்டை தாண்டினால் நீங்கள் ரிலேவை ஆஃப் செய்யலாம் அதாவது உங்களிடம் போதுமான ஒளி உள்ளது இல்லையெனில் ரிலேவை இயக்கவும் அதாவது விளக்கு ஒளிரும் அதன் பிறகு நீங்கள் இதே போன்ற விஷயத்தை வெப்பநிலைக்காகவும் சரி பார்க்கிறீர்கள் போர்ட் லைன் எ1 இன் மதிப்பு சில திரேஷால்டை தாண்டினால் ஸ்பீக்கரில் ஒரு டோனினை இயக்குகிறீர்கள் அது அலாரத்தைக் குறிக்கும் ஆனால் அது இல்லாவிட்டால் பி டபிள்யு எம் டோன் இருக்காது அதாவது நீங்கள் ஒரு டோனினை வாசிப்பதில்லை நாம் இப்போது ப்ரோகிராம்மை பார்ப்போம் ப்ரோகிராம் இப்படித்தான் தொடங்கும் எனவே நீங்கள் டி3 இல் ஒரு பி டபிள்யு எம் அவுட் லைனை வரையறுக்கிறீர்கள் அதை நீங்கள் "பல்பு" "Bulb" என்று சொல்லலாம் பின்னர் டி6 இல் மற்றொரு பி டபிள்யு எம் அவுட்டை நீங்கள் "ஸ்பீக்கர்" என்று சொல்லலாம் எல் டி ஆர் மற்றும் எல் எம் 35 உடன் தொடர்புடைய இரண்டு அனலாக் உள்ளீடுகள் எ1 மற்றும் எ0 வில் உள்ளன லைட் டெம்பெர் என்ற சில மாறிகள் அனலாக் உள்ளீடுகளை கணக்கிடுவதற்காகவும் மற்றும் எல்வேல்யூ மற்றும் டிவேல்யூ என்ற இரண்டு மாறிகள் தற்காலிக வெப்பநிலை மதிப்பை சேமிக்கவும் வரையறுத்துள்ளோம் விளக்கை செயல்படுத்துவதற்காக 50 ஹெர்ட்ஸ் பி டபிள்யு எம் மற்றும் கால அளவு 20 மில்லி வினாடிகள் பயன்படுத்துகிறோம் ஸ்பீக்கருக்கு 3 மில்லி வினாடிகள் காலத்தை அமைத்துள்ளோம் அதாவது 333 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் ஸ்பீக்கரில் இயக்கப்படும் பின்னர் மீதமுள்ள மெயின் பங்க்ஷனுக்கு வருவோம் மீண்டும் மீண்டும் சுழற்சியில் நாம் இங்கே ஒளியையும் வெப்பநிலையையும் சோதித்துப் பார்க்கலாம் வெளிச்சத்தில் நாம் அனலாக் உள்ளீட்டு பங்க்ஷன் எல் டி ஆர் ரீட் ldr read ஐ பயன்படுத்துகிறோம் பின்னர் நாங்கள் முன்பு காட்டிய ப்ரோகிராம்மை போலவே ஒரே அளவிலான காரணி மூலம் அதைப் பெருக்குகிறோம் இது சில திரேஷால்ட் மதிப்பை மீறினால் நாம் விளக்கை அணைக்கிறோம் இல்லையென்றால் விளக்கை இயக்குகிறோம் டியூட்டி சைக்கிள்ளை 0 0 அல்லது 1 0 ஆக அமைப்பதன் மூலம் இது செய்யப்படுகிறது அதே போல் நீங்கள் படிக்கும் வெப்பநிலையைப் பொறுத்தவரை நீங்கள் அதை மீண்டும் சில அளவிலான காரணிகளால் பெருக்குகிறீர்கள் நான் 1000 ஐப் பயன்படுத்துகிறேன் மேலும் சில திரேஷால்ட்ல்களை மீண்டும் பரிசோதனை மூலம் தேர்வு செய்யலாம் நீங்கள் அலாரத்தைத் தொடங்க விரும்பும் வெப்பநிலையைப் பொறுத்தது அதன்படி நாம் ஸ்பீக்கரில் தொடர்ச்சியான குறிப்பை வாசிப்போம் இல்லையெனில் டியூட்டி சைக்கிள்ளை 0 ஆக அமைப்போம் இப்போது இந்த லைன் உண்மையில் தேவையில்லை இந்த லைன்னை நீங்கள் தவிர்க்கலாம் ஏனெனில் நீங்கள் டியூட்டி சைக்கிள்ளை 0 என அமைப்பதனால் பிரியடு ஒன்றும் தேவையில்லை இப்போது செய்முறை விளக்கத்தை பார்ப்போம் இந்த வரியை நீங்கள் தவிர்க்கலாம் நமக்கு இது தேவையில்லை எனவே இந்த குறியீடை தொகுப்போம் நான் அதை தொகுக்கிறேன் சேவ் செய்கிறேன் கோப்பி அண்ட் பேஸ்ட் செய்கிறேன் இப்போது சர்க்யூட்டுக்கு வருவோம் முன்பு காட்டிய அதே ஒளி இணைப்பு சுற்றமைப்பை இப்போது பயன்படுத்துகிறோம் ஒரு ரிலே மெயின்களுடன் இணைக்கப்பட்ட சுவிட்சுடன் கூடிய பல்பு அதே எல் டி ஆர் சர்க்யூட்டை பயன்படுத்துகிறோம் எல் டி ஆரில் குறுக்கீடு ஏற்பட்டால் விளக்கு ஒளிரும் என்று நீங்கள் பார்க்கலாம் அது குறுக்கீடு நீங்கினால் விளக்கு அணைக்கப்படும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் எல் எம் 35 அமைப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் வெப்பநிலை த்ரெஷோல்டை தாண்டினால் அலாரம் டோன் ஒலிக்கும் வெப்பநிலை ஒரு நிலைக்கு மேல் அதிகரித்துள்ளதால் இந்த அலாரம் ஒலிக்கத் தொடங்கியது நான் என் விரலால் அழுத்துகிறேன் இதனால் வெப்பநிலை சிறிது அதிகரிக்கிறது உங்களிடம் ஒரு ஹீட்டர் இருந்தால் அதை மிக தெளிவான முறையில் காட்டலாம் இங்கு அலாரம் ஒலிப்பதைப் பாருங்கள் ஏனென்றால் அது த்ரெஷோல்டை கடக்கிறது ஆனால் அதை இன்னும் சிறிது வெப்பப்படுத்த முடிந்தால் மிக தெளிவான ஒலி வருகிறது எனவே இந்த சோதனையில் நாம் பல சாதனங்களை ஒன்றோடொன்று இணைக்க முடியும் என்பதை பார்த்தோம் வீட்டு ஆட்டோமேஷன் பற்றி நீங்கள் பேசும்போது உங்கள் வீட்டில் பல வகையான சாதனங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் இப்போது இந்த மைக்ரோகண்ட்ரோலர்கள் போதுமான சக்திவாய்ந்தவை எனவே அத்தகைய ஒரு சாதனம் முழு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியும் ஒரே விஷயம் என்னவென்றால் உங்கள் ப்ரோக்ராமை சில சாதனங்கள் உள்ளீடுகளை அனுப்பும் வகையில் எழுத வேண்டும் மற்றும் இன்டெர்ருப்ட் திரிவேன் மோடில் சில சாதனங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக படிக்க முடியும் இது சாதனங்களின் வகை மற்றும் அவை உங்களுக்கு உள்ளீடுகளை அனுப்பும் முறை ஆகியவற்றைப் பொறுத்தது இருக்கும் இதன் பின்வரும் விரிவுரைகளில் இவற்றைப் பற்றிய கூடுதல் செயல் விளக்கங்களை காண்போம் அங்கு சாதனங்கள் வெளி உலகத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள்